தொழில் துறை ஆட்டோமேஷன் மற்றும் கட்டுப்பாடு குறித்த NPTEL பாடத்தின் 10 ஆம் பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் எனவே இன்று நாம் தகவல் கையகப்படுத்துதல் முறைகள் பற்றி பார்க்கப் போகிறோம் அறிவுறுத்தல் குறிக்கோள்களை விவரிப்பதற்கு முன் அவை ஏன் மிகவும் முக்கியமானவை என்பதைப் பற்றி சில வார்த்தைகளைச் சொல்கிறேன் உங்களுக்குத் தெரியும் இதுவரை நாம் பார்த்த முதல் இரண்டு பாடங்களில் தொழில் துறை ஆட்டோமேஷன் பிரமிட்டை சரியாகப் பார்த்திருக்கிறோம் எனவே மேம்பட்ட ஆட்டோமேஷனின் சிறப்பியல்பு அம்சங்களில் ஒன்று தகவல் மேலேயும் கீழேயும் போகிறது அதாவது தகவல் உண்மையில் கணினிகளில் கிடைக்கிறது இது கணினிகளைப் பற்றியது ஏனென்றால் பல்வேறு வகையான ஆட்டோமேஷன் பிரமிட்டின் ஒவ்வொரு அடுக்கிலும் கணினிகள் உள்ளன அவை நிகழ் நேர கம்ப்யூட்டிங் உரிமையைச் செய்கின்றன கட்டுப்பாட்டு தேர்வு முறை தொழில் துறை ஆட்டோமேஷனின் நன்மைகள் இதன் மூலம் உணரப்படுகின்றன எனவே ஒரு மட்டத்திலிருந்து மற்றொன்றுக்கு ஏராளமான தகவல்கள் பரிமாற்றம் உள்ளது இந்த தகவல்கள் அனைத்தும் தொழில்கூடத்திலிருந்துபெறப்படுகின்றனஇயந்திரங்கள் என்பது தொழில்துறையில் இருக்கும் கருவிகள் கணினி அமைப்புகளுக்கு தகவல் சென்சார்கள் மூலம் கிடைக்கின்றன இந்த செயல்முறை அளவுகள் எவ்வாறு உணரப்படுகின்றன என்பதை சென்சார் விவாதத்தில் நாம் தெரிந்து கொண்டோம் இன்று சென்சாருடன் இடைமுகமாக இருக்கும் தகவல்கையகப்படுத்தல் அமைப்புகளைப் பார்த்து நமது சென்சார் பகுதியை இவ்வாறு இணைக்க போகிறோம் என்பதை தெரிந்துகொள்ளலாம் மறுபுறத்தில் உள்ள கணினிக்கு எனவே இந்த அமைப்புகள் மூலம் தகவல் பரிமாற்றம் இருக்கும் சில அனலாக் தகவல் அல்லது சில டிஜிட்டல் தகவலாக இருக்கலாம் சென்சாரில் இருந்து வரும் சிக்னல் பிஸிக்கல் ஆக இருந்தால் அவை மின் மாற்றத்திற்கு உட்படுத்தப்படும் மின் வடிவங்கள் மற்றும் தகவல் கையகப்படுத்தல் அமைப்புகள் மூலம் கணினிகளில் டிஜிட்டல் வடிவத்தில் வந்து பின்னர் அவை பரிமாற்றம் செய்யப்படும் மேலும் அவை மற்ற கணினிகளுடன் தொடர்பு கொள்ளப் போகின்றன பல்வேறு செயலாக்கங்களுக்குப் பிறகு மற்றும் பல்வேறு நிலை ஆட்டோமேஷன்களில் அவை பயன்படுத்தப்பட வேண்டும் எனவே இன்று நாம் படிக்கப் போவது என்னவென்றால் சென்சார்களிடமிருந்து வரும் தகவல் எவ்வாறு கணினிகளில் கிடைக்கிறது அல்லது டிஜிட்டல் தகவல் எவ்வாறு பெறப் போகிறது அது வே இன்றைய பாடத்தின் பொருள் தகவல் கையகப்படுத்தல் அமைப்புகளின் கட்டமைப்பு மற்றும் கூறுகளைப் பற்றி அறிந்து கொள்வதற்கும் மாதிரியின் செயல்பாட்டின் அடிப்படை வழிமுறையைப் புரிந்துகொள்வதற்கும் அறிவுறுத்தல் நோக்கங்களாக நாங்கள் இருக்கிறோம் தகவல் மற்றும் அளவீடு மூலம் டிஜிட்டல் தகவல் இருக்கும்போது தொடர்ச்சியான செயல்பாட்டில் எல்லா புள்ளிகளும் இல்லை ஆனால் புள்ளிகள் சமிக்ஞைகளின் மதிப்புகள் நெருங்கிய இடை வெளியில் அல்லது மாதிரி நேர இடை வெளியில் உள்ளன அது மட்டுமல்ல கணினியிலும் அதைக் கையாளப் போகிறது இருப்பினும்அதிக எண்ணிக்கையிலான பிட்களைக் கொண்டுள்ளது அளவீடு செய்வது ஒரு சிக்கலாக இருக்கலாம் அல்லது இல்லாமலிருக்கலாம் ஆயினும்கூட ஒரு அளவிடு சிக்கலும் உள்ளது அது முக்கியமானதா இல்லையா என்பதைப் கணினியை பொறுத்தது இது 8 பிட் கணினியாக இருந்தால் அது முக்கியமானதாக இருக்கலாம் இது 32 பிட் ஃபிலோடிங் பாய்ண்ட் கணினியாக இருந்தால் அது முக்கியமல்ல எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் மாதிரி மற்றும் அளவீட்டுக்கான அடிப்படைக் கருத்தை நாம் பார்ப்போம் வழக்கமான சுற்று கட்டமைப்புகளைக் காண்போம் அனலாக் மின் சமிக்ஞைகள் கணினியுடன் இடைமுகமாக இருக்கும் டிஜிட்டல் சிக்னல்களுக்கு எவ்வாறு மாற்றப்படுகின்றன அவை கணினி வன்பொருளுடன் இடைமுகமானவை நாம் அதைப் பார்ப்போம் எனவே இவை அடிப்படை நோக்கங்கள் தகவல் கையகப்படுத்தும் முறையைப் பற்றி பார்க்கலாம் இந்த எண்ணிக்கை என்ன அதை முதலில் வரையறுக்க விரும்புகிறோம் இது வன்பொருள் மற்றும் மென்பொருள் கூறுகளின் தொகுப்பாகும் இது ஒரு கணினி இயற்பியல் சமிக்ஞைகளைப் பெற உதவும் வன்பொருள் மற்றும் மென்பொருள் கூறுகளின் தொகுப்பாகும் இந்த படம் இதைத்தான் கூறுகிறது உங்களுக்கு வன்பொருள் தெரியும் எடுத்துக்காட்டாக தகவல் முதலில் சிக்னல் கண்டிஷனிங் தொகுதிகள் மூலம் நுழையலாம் இது சில நேரங்களில் தொடர் தகவலாக இருக்கலாம் இது பி களுக்குச் செல்லலாம் அல்லது இது சில ஆக்சுவேட்டர்கள் என் பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் எடுத்துக்காட்டாக இது ஒரு மோட்டார் வால்வு போன்ற ஒரு வால்வைப் போல தோன்றுகிறது இறுதியாக இந்த எல்லா சாதனங்களிலிருந்தும் தகவல் கையகப்படுத்தல் மூலம் உள்ளன இது ஒரு கணினியில் தரப்படுகிறது எனவே இந்த வகையான மின்னணு பலகைகள் மூலம் கணினியில் நுழைந்ததும் கணினியில் சில மென்பொருள்கள் உள்ளன எனவே இந்த மென்பொருள் இரண்டு விஷயங்களைச் செய்கிறது இந்த அட்டைகளுக்கு தகவலை கணினி அல்லது பிற இடைமுகங்களுக்கு மாற்ற உதவுகிறது இரண்டாவதாக இது தரவின் உண்மையான பயன்பாட்டிற்கு உதவக்கூடும் டிஸ்ப்ளே முடிவெடுப்பது டிரெண்டிங் அலாரம் உருவாக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் உங்களிடம் உள்ளவை சில அந்த கணினியிலேயே கையகப்படுத்தப்படும் இடத்திலேயே பயன்படுத்தப்படலாம் மேலும் கணினியின் மூலம் கணினியின் பிற பகுதிகளுக்கு அனுப்பப்படலாம் அதாவது நெட்வொர்க்குகள் மூலமாக இது கணினி தகவல்தொடர்பு ஆகிறது எனவே முதன்மையாக அமைப்பின் இந்த பகுதியைப் பார்க்கப் போகிறோம் ஆலையில் உள்ள பல்வேறு உபகரணங்களிலிருந்து தகவல் கணினியில் கிடைக்கிறது எனவே முதலில் ஒரு தொகுதி வரைபடத்தைப் பார்ப்போம் முக்கிய செயல்பாட்டைப் பார்ப்போம் இந்த தொகுதி வரைபடத்தில் இது இயற்பியல் செயல்முறை இது சென்சார் இப்போது நாம் கற்றுக்கொண்ட சென்சாரிலிருந்து சென்சாருக்கு சில சமிக்ஞை கண்டிஷனிங் உள்ளது ஆனால் அதே நேரத்தில் மேலும் சமிக்ஞை கண்டிஷனிங் தேவைப்படலாம் அல்லது சில சந்தர்ப்பங்களில் சென்சார் சிக்னல் கண்டிஷனிங் இருந்தால் சில நேரங்களில் சென்சாரில் சிக்னல் நிலை மினனணுவியலை வைக்க முடியாது என்பது உங்களுக்குத் தெரிந்தால் உணர்வு தகவல் கையகப்படுத்தல் அட்டையின் ஒரு பகுதியாக பெருக்கல் போன்றவற்றின் நிபந்தனை மின்னணுவியல் வைக்கப்படலாம் எனவே உங்களிடம் இது போன்ற சமிக்ஞை சீரமைப்பு உள்ளது இது பொதுவாக அனலாக் சிக்னல் கண்டிஷனிங் ஆகும் உங்களிடம் ஒரு சாம்பிள் மற்றும் ஹோல்ட் சர்க்யூட் உள்ளது அது என்ன செய்கிறது என்பதை பார்ப்போம் பின்னர் இறுதியாக அது டிஜிட்டல் டொமைனுக்குள் ஒரு சுற்று மூலம் செல்கிறது அது அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் என்று குறிப்பிடப்படுகிறது அல்லது ஏடிசி என்று குறிப்பிடப்படுகிறது இது மிகவும் நன்றாக நன்கு பயன்படுத்தப்பட்ட சொல் பின்னர் அனலாக் டிஜிட்டல் மாற்றிக்கான வெளியீட்டில் உங்களிடம் பிட்கள் உள்ளன எனவே ஒரு குறிப்பிட்ட மாதிரி தருணத்தில் அனலாக் சிக்னலின் மதிப்பைக் குறிக்கும் பல பிட்கள் உள்ளன பின்னர் அந்த சிக்னல் அந்த பிட்கள் பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும் கணினிக்கு மாற்றப்பட வேண்டும் எனவே கணினி டிஜிட்டல் தகவலை கணினி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடைமுக வழிமுறை உங்களுக்குத் தேவை இது தகவல் கையகப்படுத்தல் அமைப்பு என்று அழைக்கப்படும் பகுதி இதுதான் தரவு கையகப்படுத்தல் அமைப்பு சில நேரங்களில் DAS எனக் குறிப்பிடப்படும் எனவே இந்த ஒட்டு மொத்த செயல்முறை அது என்ன செய்கிறது உணர்திறன் பகுதி சென்சாரிலிருந்து வருகிறது இது பொதுவாக சமிக்ஞை சீரமைப்பின் ஒரு பகுதியாக இல்லை பின்னர் மின் சமிக்ஞை கண்டிஷனிங் உள்ளது அங்கு மல்டிபிளெக்சிங் மாதிரி மற்றும் சாம்பிள் மற்றும் கோல்ட் இருக்கலாம் மல்டிபிளெக்சிங் என்றால் நேர பிரிவு மல்டிபிளெக்சிங் உங்களிடம் பல அனலாக் சென்சார் இருந்தால் மிக விரைவாக நீங்கள் சேனல்களை ஸ்கேன் செய்கிறீர்கள் முதலில் இதைப் பார்க்கவும் ஒருவர் இதை டிஜிட்டலுக்கு மாற்றுவார் பின்னர் இதை டிஜிட்டலாக மாற்றுவதைப் பாருங்கள் அதனால் அது மல்டிபிளெக்சிங் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் மாதிரி மற்றும் பிடி எனவே மாற்றப்படும்போது அந்த சிறிய இடை வெளியில் சமிக்ஞையை மாதிரியாக கொண்டு வைத்திருங்கள் பின்னர் ஏடிசி மாற்றும் செயல்முறை அதை டிஜிட்டலாக மாற்றுகிறது மற்றும் கணினியுடன் இணைகிறது பின்னர் இறுதியாக இது தகவல் கையகப்படுத்தல் குழுவின் ஒரு பகுதியாக இல்லை ஆனால் சில நேரங்களில் கையகப்படுத்துதலின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது ஏனெனில் பொதுவாக தகவல் கையகப்படுத்தல் விற்பனையாளர்கள் இந்த வகையானதை மட்டும் வழங்க மாட்டார்கள் அவர்கள் டேட்டாவுடன் செயல்படும் மென்பொருளையும் உங்களுக்கு வழங்குவார்கள் இந்தத் தகவல் மற்றும் அதை ஸ்கேன் செய்யலாம் சேமிக்கலாம் அதை பகுப்பாய்வு செய்யலாம் எனவே மென்பொருளின் பல்வேறு செயல்பாடுகளும் எளிதில் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இதைத்தான் வித்தியாசமான தகவல் கையகப்படுத்தல் அமைப்பில் செய்கிறீர்கள் சிக்னல் கண்டிஷனிங் என்பது பெருக்கத்திற்குச் செல்வது மிகவும் முக்கியமானது நாம் விரிவாகப் பார்ப்பது போல இது முக்கியமானது ஏனென்றால் ஒவ்வொரு AD மாற்றியின் உள்ளீட்டு துறை மாற்றியின் மாறும் வரம்பைப் பயன்படுத்துகிறது இல்லையெனில் நீங்கள் தோராயமான பிழைகள் தேவையானதை விட பெரிய தோராய பிழைகள் இருக்கப் போகிறீர்கள் எனவே தீர்மானத்தை அதிகரிக்க சமிக்ஞையை பெருக்க வேண்டியது அவசியம் தனிமைப்படுத்தல் பொதுவாக தேவைப்படுகிறது சமிக்ஞைகள் சில நேரங்களில் உயர்ந்ததாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக இந்த அனலாக் சேனல்கள் பொதுவாக ஒற்றை முடிவாகவோ அல்லது வேறுபட்டதாகவோ வரும் எனவே நீங்கள் ஒற்றை முடிவைக் கொண்டிருக்கும்போது அனலாக் மின்னழுத்தத்தின் மதிப்பாக இருக்கும் இந்த மதிப்பு உண்மையில் AD மாற்றியின் மின் நிலத்தைப் பொறுத்தது எனவே AD மாற்றி ஒரு மின்சுற்று ஆகும் நீங்கள் அதை ஒற்றை முனை பயன்முறையில் பயன்படுத்தும்போது இந்த மின்னழுத்தம் AD மாற்றி அதன் சொந்த நிலத்தைப் பொறுத்து அளவிடப்படும் பின்னர் அதை மதிப்பாக மாற்றும் மறுபுறம் வேறுபட்ட உள்ளீட்டைக் கொடுக்கும்போது என்ன நடக்கிறது என்றால் AD மாற்றிக்கு இரண்டு உள்ளீடுகள் வழங்கப்பட்டுள்ளன ஒரு பிளஸ் மற்றும் ஒரு கழித்தல் முனையம் உள்ளது மற்றும் இந்த இரண்டு சமிக்ஞைகளிலும் உள்ள வேறுபாடு சரியாக வழங்கப்படுகிறது இந்த திறன் தரையில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் எனவே இப்போது மின்னழுத்த வேறுபாடு வி பிளஸ் மற்றும் வி மைனஸ் நீங்கள் பெறும் சமிக்ஞை மதிப்பு வி பிளஸ் மைனஸ் வி மைனஸுக்கு விகிதாசாரமாக இருக்கும் இப்போது இந்த வி பிளஸ் வி மைனஸ் மிக அதிக மின்னழுத்தங்களில் இருக்கலாம் நீங்கள் ஒரு மோட்டார் சுருளின்வெப்பநிலையை அளவிட விரும்புகிறீர்கள் என்று வைத்து கொள்வோம் உண்மையில் இது போன்ற உயர் மின்னழுத்தங்களை AD மாற்றிக்கு மின் ரீதியாக இணைத்தால் அது சேதமடையக்கூடும் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் அதை தனிமைப்படுத்துகிறீர்கள் உள்ளீடு பக்கமானது உண்மையில் வெளியிட்டு பக்கத்துடன் தனிமைப்படுத்தப்பட்ட சுற்று உங்களுக்கு ஆப்டிகல் போன்ற தனிமைப்படுத்தலின் பல்வேறு வழிமுறைகள் உள்ளன மின்தேக்கி அடிப்படையிலான அல்லது பரிமாற்ற மின்மாற்றி அடிப்படையிலான தூண்டல் இணைப்பு போன்றவை நீங்கள் வடிகட்டலைக் கொண்டிருக்கிறீர்கள் சத்தம் அகற்றுவதற்கு வடிகட்டுதல் தேவைப்படுகிறது ஏனெனில் இது எதிர்ப்பு மாற்றுப்பெயர்ச்சி எனப்படும் ஒரு நிகழ்வுக்கும் தேவைப்படுவதைப் பார்ப்போம் எனவே சிக்னல் கண்டிஷனரில் நேர்கோட்டுதலை அல்லது நேரியல்மயமாக்கலை செய்யலாம் டிஜிட்டல் தகவல் கையகப்படுத்துதலின் நன்மைகள் என்னவென்றால் நீங்கள் அதை நேர்கோட்டுப்படுத்தலில் மென்பொருளில் மிக எளிதாக செய்ய முடியும் ஒவ்வொரு அனலாக் சேனலையும் நீங்கள் AD மாற்றத்திற்காக முன்வைக்கும் முன் ஏதேனும் ஒரு நிலையான தகவல் கையகப்படுத்தல் முறையைப் பார்த்தால் ஒரே நேரத்தில் எட்டு அனலாக் சேனல்களை ஒரே நேரத்தில் எடுக்க முடியும் என்று குறிப்பிடுவார்கள் ஒரே நேரத்தில் எட்டு அனலாக் சேனலை எவ்வாறு பெறுவீர்கள் ஒரே நேரத்தில் எனவே இது கருத்தியல் ரீதியான திட்டம் எனவே இது மல்டிபிளெக்சிங் எனப்படும் ஒரு செயல்முறையின் மூலம் செய்யப்படுகிறது இந்த நான்கு உள்ளீடுகளில் அனலாக் சிக்னல்களின் நான்கு சேனல்கள் வழங்கப்படுகின்றன மின்னணு சுவிட்சுகள் வைக்கப்படலாம் அல்லது இந்த சமிக்ஞைகளைப் பொறுத்து ஆன் அல்லது ஆஃப் எனவே இந்த முகவரி 0 0 ஆக இருக்கலாம் இது 0 1 இது 1 0 மற்றும் இது 1 1 சரியானது எனவே என்ன நடக்கிறது என்றால் நீங்கள் இந்த சுவிட்சை மூடினால் இந்த சமிக்ஞை இணைக்கப்படும் இது இங்கே இணைக்கப்படவில்லை இது மாதிரி மற்றும் பிடிப்புக்கு சென்று AD மாற்றத்திற்கு செல்கிறது இந்த சமிக்ஞை இணைக்கப்பட்டிருந்தால் நான்கு சுவிட்சுகளையும் விரைவாக அடுத்தடுத்து இணைத்தால் கூடுதல் நேர இடைவெளி டெல்டா டி ஐ 4 ஆல் வகுத்தால் இந்த டெல்டா டி க்குள் ஒட்டு மொத்த நேர இடைவெளி டெல்டா டி என்று சொல்லலாம் ஒட்டுமொத்த நேர டெல்டாவிற்குள் இந்த சுவிட்சுகளை ஒன்றன் பின் ஒன்றாகப் பயன்படுத்தவும் பின்னர் ஒவ்வொரு டெல்டா டி இடைவெளியிலும் இந்த சமிக்ஞைகளின் நான்கு மதிப்புகள் கிடைக்கும் எனவே இப்போது நேரங்களுக்கிடையேயான வித்தியாசத்தை நீங்கள் புறக்கணிக்க விரும்பினால் இந்த சமிக்ஞைகளின் மாறுபாட்டின் வீதத்துடன் ஒப்பிடும்போது நேரம் போதுமானதாக இருந்து மறைமுகமாக அனைத்தும் சமிக்ஞைகள் என்று கருதுங்கள் நான்கு சேனல்களை மாதிரியாக கொண்ட நான்கு மதிப்புகளைப் பெறுவீர்கள் எதிர்கால நோக்கம் டெல்டா நேரத்தின் தொடக்கத்தில் சில நேரங்களில் இருந்த நான்கு சமிக்ஞைகளின் மதிப்புகள் என்று நீங்கள் அனுமானித்து கொள்ளலாம் அதாவது இதற்கு இடையில் வேறுபாடு இல்லாத டெல்டா டி உங்களுக்கு தெரியும் டெல்டா டி பை 4 எனவே இது மல்டிபிளெக்சிங் என்று அழைக்கப்படுகிறது மாதிரி மற்றும் பிடி சர்க்யூட் உள்ளது AD மாற்றிகள் சமிக்ஞையை மாற்றும் போது சமிக்ஞை சில நேரங்களில் உள்ளீட்டில் பராமரிக்கப்படும் அந்த பராமரிப்பை சுவிட்ச் மூலம் செய்ய வேண்டியதில்லை ஏனெனில் நீங்கள் சுவிட்ச் ஆன் மற்றும் ஆஃப் செய்ய வரையறுக்கப்பட்ட நேரத்தை எடுத்துக்கொள்வதைப் பாருங்கள் எனவே நீங்கள் சுவிட்சில் வைக்கும் மற்றொரு கூடுதல் சுற்று ஒன்றை வைக்கிறீர்கள் எனவே மின்னழுத்தத்தை அந்த சுற்று மூலம் அறியலாம் பின்னர் இந்த சுற்று மற்றும் ஹோல்ட் சர்க்யூட் சுற்று என்பது அந்த மின்னழுத்த மதிப்பைக் கொண்டிருக்கும் இப்போது மீண்டும் சுவிட்சைத் திறக்கலாம் எனவே சுவிட்ச் திறக்கப்பட்டிருந்தாலும் கூட AD மாற்றி வைத்திருக்கும் மதிப்பைக் காணும் எனவே இந்த திறப்பு சிறிது நேரம் எடுக்கும் அடுத்த சுவிட்சை மூட இது தயாராக இருக்கும் மற்றொரு டெல்டா டி 4 ஐ சரியாகச் சொல்வோம் எனவே இது மாதிரி மற்றும் பிடிப்பு செயல்முறை என்று அழைக்கப்படுகிறது அங்கு ஒரு குறிப்பிட்ட நேர உடனடி மதிப்பு ஒரு சுற்றுக்குள் ஒரு சிறிய இடைவெளியில் வைக்கப்படுகிறது இது மாதிரி மற்றும் பிடிப்பு சர்க்யூட் என்று அழைக்கப்படுகிறது எனவே சுவிட்ச் புள்ளியில் இருக்கும்போது நீங்கள் மிகச் சிறிய நேரங்களுக்கு சுவிட்சை மூடலாம் பலவற்றில் இவை மாதிரிகள் சேனல் எண் ஒன்று சேனல் எண் இரண்டு சேனல் எண் மூன்று மற்றும் சேனல் எண் நான்கு மீண்டும் சேனல் நம்பர் ஒன் எனவே உங்களிடம் இந்த நான்கு சேனல்கள் உள்ளன ஆனால் ஹோல்ட் சர்க்யூட்டின் வெளியீட்டில் இந்த மதிப்பு பூஜ்ஜியத்தை வைத்திருப்பதைக் காண்பீர்கள் மதிப்பை உணரும் வரை மீண்டும் ஹோல்ட் சர்க்யூட் அறிவுறுத்தப்படுகிறது இப்போது நீங்கள் அதை வெளியிடுகிறீர்கள் மதிப்பைப் பிடித்து இப்போது புதிய மதிப்பைப் பெறுங்கள் அந்த நேரத்தில் அடுத்த சேனல் சுவிட்சைப் போட்டு மதிப்பு அங்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இப்போது ஹோல்ட் சர்க்யூட் புதிய மதிப்பை உணர்கிறது பின்னர் அதை அடுத்த இடை வெளியில் வைத்திருக்கிறது எனவே இது ஒரு மாதிரி மற்றும் ஹோல்ட் சர்க்யூட் இன் செயல்பாடு ஏனென்றால் நாம் சிக்னலை வைத்திருக்க வேண்டும் இல்லையெனில் சில நேரங்களில் AD மாற்றம் பிழையாகிவிடும் அதே சமயம் ஒரு மாற்றி சமிக்ஞை உள்ளீட்டு முனையத்திலிருந்து மறைந்துவிடும் பின்னர் AD மாற்றி சிக்கல்களில் சிக்கக்கூடும் எனவே சமிக்ஞை சீரமைப்புக்கு இடையில் நாம் பார்க்க வேண்டும் உள்ளீடு மற்றும் AD மாற்றி உள்ளீடு இரண்டு காரியங்களைச் செய்யும் தொகுதி உள்ளது அது முதலில் பல சேனல்களை மல்டிபிளக்ஸ் செய்யும் இரண்டாவதாக அது மாதிரி மற்றும் பிடிப்பு செய்ய வேண்டும் இப்போது இது இரண்டு வழிகளில் செய்யக்கூடியது நீங்கள் எதை தேர்வு செய்வீர்கள் என்பதைப் பொறுத்தது உங்கள் சமிக்ஞைகள் எவ்வளவு விரைவாக மாறுபடுகின்றன மற்றும் உங்கள் மாதிரி அதிர் வெண் எவ்வளவு வேகமாக உள்ளது நாங்கள் முதலில் இந்த கட்டமைப்பை முன்வைக்கிறோம் இது அனலாக் உள்ளீட்டு துணை அமைப்பு எனவே இங்கே AD மாற்றி உள்ளது இந்த உள்ளீட்டு சமிக்ஞைகளுக்கு இடையில் நீங்கள் பார்க்கிறீர்கள் சமிக்ஞை கண்டிஷனிங் பின்னர் இது AD மாற்றி உள்ளீடு நீங்கள் ஒவ்வொரு சேனலிலும் ஒரு மல்டிபிளெக்சரை வைத்துள்ளீர்கள் எதிர்ப்பு மாற்றுப்பெயர்ச்சி வடிகட்டி இதுவும் இந்த வடிப்பானின் ஒரு பகுதியாக இருக்கலாம் ஆன்டி அலியாசிங் வடிப்பான் வெவ்வேறு சேனல்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம் பின்னர் நீங்கள் வேறு பட்ட மாற்று ஆன்டி அளியசிங் வடிகட்டியைக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை மாற்று ஆன்டி அளியசிங் வடிகட்டியின் நிலையற்ற பதில் போதுமானதாக இருந்தால் நீங்கள் உண்மையில் ஒரு ஆன்டி அளியசிங் வடிகட்டியை வைக்கலாம் பின்னர் ஒரு மாதிரி மற்றும் ஹோல்டு பெருக்கியை வைத்திருங்கள் இந்த சேனல்கள் செலவுகளைச் சேமிப்பதைக் காண்கிறீர்கள் ஏனென்றால் ஒரே ஒரு மாற்று மற்றும் வடிகட்டி வைத்து சுற்றை வைத்திருக்கிறீர்கள் எல்லாவற்றிற்கும் நான்கு அல்லது எட்டு சேனல்களைச் சொல்லலாம் அனுமானம் என்னவென்றால் இப்போது என்ன நடக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வித்தியாசம் என்னவென்றால் இப்போது டெல்டா டி முடிவில் மதிப்புகளுக்கு இதைப் பெறுவோம் இந்த நான்கு மதிப்புகள் உண்மையில் மாதிரி டெல்டா டி என்பதன் நான்கு மடங்கு எனவே அவை உண்மையில் மாதிரிகள் அல்ல கோட்பாட்டளவில் அதே சரியான நேரத்தில் சரியானவை அது உங்களுக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்தாவிட்டால் ஒரு வடிகட்டி மற்றும் ஒரு மாதிரி மற்றும் பிடி சர்க்யூட்ஐ வைத்திருப்பது மலிவானது எனவே இந்த மாதிரியான ஒரு ஆர்கிடெக்சர் ஐ பயன்படுத்தலாம் ஆனால் அது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினால் நீங்கள் அடுத்த கட்டமைப்பைப் பார்க்க வேண்டும் இது ஒரே நேரத்தில் மாதிரி மற்றும் ஹோல்ட் சர்க்யூட் என்று அழைக்கப்படுகிறது அங்கு சிக்னல் கண்டிஷனிங்கிற்குப் பிறகு இந்த மாதிரியை வைத்திருக்கிறீர்கள் எல்லா சேனல்களுக்கும் தனிப்பட்ட மாதிரி மற்றும் பிடி சர்க்யூட் ஒரு கட்டுப்பாட்டு சமிக்ஞை உள்ளது ஒரே நேரத்தில் இந்த சேனல்கள் அனைத்தையும் ஒரே மாதிரியாகக் கொண்டிருக்கும் ஏனெனில் உங்களிடம் இருப்பதால் நீங்கள் தனித்தன்மை மாதிரியை வைத்து சுற்றுகளை வைத்திருக்கிறீர்கள் எனவே அவை பயன்படுத்தும் எனவே அவை இப்போது அவை மதிப்புகளை வைத்திருக்கும் எனவே இங்கே நினைவில் வைத்திருக்கும் மதிப்புகள் ஒரே நேரத்தில் மாதிரிகளுடன் ஒத்திருக்கின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவை AD ஆனால் அவை நேர ஒத்திசைவானவை அதாவது அந்த நான்கு மதிப்புகள் ஒரே நேரத்தில் செயல்முறை மாறிகள் மதிப்புகளைக் குறிக்கும் எனவே ஒரே நேரத்தில் மாதிரி செய்து அதை ஒரே நேரத்தில் வைத்திருங்கள் பின்னர் நீங்கள் ஒரு AD மாற்றி வைத்திருப்பதால் அதை தொடர்ச்சியாகப் செயல்படுத்துங்கள் உங்களிடம் வெவ்வேறு AD மாற்றிகள் இருந்திருந்தால் நீங்கள் ஒரே நேரத்தில் AD மாற்றத்திற்கும் சென்றிருக்கலாம் ஆனால் பொதுவாக இது மிகவும் அவசியமில்லை ஏனெனில் AD மாற்றிகள் மிகவும் வேகமான மற்றும் இயற்பியல் செயல்முறைகள் பற்றிப் இருப்பதால் அவற்றின் இயக்கவியல் மிகவும் மெதுவாக இருக்கும் மேலும் விளம்பர மாற்றி வேகம் துல்லியமானது ம் மேலும் AD மாற்றியும் விலை அதிகம் எனவே நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட AD மாற்றிகள் வைத்திருக்க விரும்ப வில்லை